இந்த வகுப்பில் நானோ அளவோடு தொடர்புடைய இயந்திரப் பண்புகள் பற்றிய குறித்த நம் விவாதத்தைத் தொடர்வோம் குறிப்பாக நாம் ஹால் பெட்ச் உறவைப் பார்ப்போம் அதையே நாம் இன்னும் அதிக நுணுக்கங்களோடு விரிவாக விசாரிக்கிறோம் மற்றும் ஹால் பெட்ச் உறவில் நானோ அளவிலான தாக்கம் என்ன என்பதை அறிய நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இன்று இந்த வகுப்பில் நாம் என்ன பார்ப்போம் என்றால் இந்த விசாரணையுடன் தொடர்புடைய சில சோதனை அம்சங்கள் ஆகும் எனவே நானோ அளவிற்குச் செல்வதன் மூலம் நீங்கள் என்ன நிறைவேற்றப் சாதிக்கப் போகிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு நாம் சில சோதனைகளைச் செய்ய வேண்டும் அதனால் அதன் சோதனை அம்சங்களும் அதை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையும் நாம் பார்ப்போம் இன்று இதைப் பற்றியும் நாம் கொஞ்சம் பேசுகிறோம் அதன் பொருள் தொகுப்பு அம்சங்களைப் பார்ப்போம் இந்த ஆய்வுகள் ஒவ்வொன்றின் பின்னணியில் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நாம் விவாதிப்போம் அவற்றை இண்டிபெண்டண்டாக பார்ப்பதை விட அதன் தொடர்புடைய பொருள் தொகுப்பு செயல்முறைகளைப் பார்ப்போம் ஏனென்றால் அது உங்களுக்கு சில சூழ்நிலை உணர்வையும் மற்றும் அது ஏன் ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்யப்படுகிறது என்பதற்கான சில உணர்வுகளையும் தருகிறது மற்றும் பல வேறு ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் அந்த மாதிரியான மாதிரியை உருவாக்கினால் இந்த நானோ அளவிலான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றும் இது உங்களுக்கு சொல்கிறது எனவே நாம் ஆராய விரும்பும் யோசனை இதுதான் எனவே இந்த வகுப்பிற்கான நம் கற்றல் நோக்கங்கள் இந்த வகையான செயல்பாடுகளுக்கு எங்களுக்குத் தேவைப்படும் ஒருவிதமான சீரான பெரிய கிரெய்ன் அளவு மாதிரிகளைப் பெறுவது குறித்து நீங்கள் எவ்வாறு செல்வீர்கள் என்பதைப் பார்ப்பது இது உங்களுக்கு மிகவும் அவசியமானது ஏனெனில் நீங்கள் சில குறிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் சில நானோ அளவிலான விளைவைக் காண்கிறீர்கள் என்று நீங்கள் கூறும்போது உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் ஒரு நானோ அளவிலான விளைவைக் காண்கிறீர்கள் என்று அந்த வேலையைப் பார்க்கும் வேறு எவரையும் நம்ப வைக்க நீங்கள் இதே போன்ற நானோ அல்லாத அளவிலான ஒத்த மாதிரி கலவை மாதிரிகளையும் செய்ய வேண்டும் இது அடிப்படையில் மேக்ரோ அளவில் அல்லது மைக்ரோ அளவில் உள்ளது எனவே அந்த சூழலில் ஒப்பீட்டளவில் பெரிய கிரெய்ன் அளவு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒப்பீட்டளவில் பெரிய கிரெய்ன் அளவு மாதிரிகள் மற்றும் அவற்றை எவ்வாறு தயாரிப்பது பின்னர் உங்களிடம் அது கிடைத்ததும் மற்றும் அவற்றில் ஒரு தொடர் உங்களிடம் இருந்தால் பின்னர் வெவ்வேறு கிரெய்ன் அளவுகளுடன் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பின்னர் அந்த மாதிரியின் வலிமையில் கிரெய்ன் அளவின் தாக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதேபோல் நாம் மீண்டும் சிறிய கிரெய்ன் அளவிலான மாதிரிகள் வைத்திருக்க வேண்டும் இது ஒரு ஒப்பீட்டு உணர்வு ஆனால் இந்த விஷயத்தில் சிறிய மற்றும் பெரிய நானோ அளவுகோல் அடிப்படையில் சிறிய கிரெய்ன் அளவு வரம்பைக் குறிக்கின்றன மற்றும் நானோ அல்லாத அளவிலான பெரிய கிரெய்ன் அளவு வரம்பில் அவை தெளிவாகக் குறிப்பிடுகின்றன எனவே இந்த நானோ அளவிலான கிரெய்ன் அளவிலான மாதிரிகளைப் பெறும் நுட்பங்களையும் நாம் கவனிக்க வேண்டும் இதன் மூலம் படிக அளவின் விளைவாக அவற்றின் இயந்திர பண்புகளின் போக்கைக் காணலாம் நிச்சயமாக முக்கியமாக நாம் இயந்திர சொத்துக்களைப் பார்க்கிறோம் என்றால் இந்த ஆய்வின் சூழல் இந்த வகையான ஒரு வேலையில் அந்த இயந்திர பண்பு அளவிடுவதில் நீங்கள் எவ்வாறு செல்வீர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இயந்திர பண்பு அளவிடுவதற்கு ஒரு நல்ல வழி என்ன நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரிகள் முழுவதும் பயன்படுத்தலாம் அவை சில சந்தர்ப்பங்களில் நானோ அளவிலானவை சில சந்தர்ப்பங்களில் நானோ அல்லாத அளவுகோல் மைக்ரோ அல்லது மேக்ரோ அளவிலானவை பின்னர் எல்லா தரவையும் ஒன்றாகப் பெறுங்கள் இதன் மூலம் நீங்கள் இன்னும் ஒருங்கிணைந்த படத்தைப் பார்க்க முடியும் எனவே செயல்முறையுடன் தொடர்புடைய எந்தவொரு சோதனை சிக்கல்களையும் அகற்றலாம் பின்னர் ஒரு போக்கு இருக்கிறதா என்று பார்க்கவும் பின்னர் சிலவற்றைப் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் போக்கு மற்றும் நீங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட போக்கைக் காண்கிறீர்கள் என்பதைப் பற்றி கொஞ்சம் புரிந்துகொள்ளச் செய்யுங்கள் எனவே இதுதான் இங்கே யோசனை மற்றும் இந்த வகுப்பில் இருந்து நாம் அதன் சோதனை அம்சத்தைப் பார்க்கிறோம் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடிப்படையில் பெரிய கிரெய்ன் அளவை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் என்பதற்கான சோதனைப் பகுதியில் நாம் முக்கியமாக கவனம் செலுத்தப் போகிறோம் சிறிய கிரெய்ன் அளவை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் மற்றும் இந்த இயந்திர பண்பு அளவீட்டை எவ்வாறு செய்வீர்கள் எனவே பெரிய கிரெய்ன் அளவு மாதிரி தயாரிப்பு செயல்முறையை நீங்கள் கண்டால் நாம் அதை ஒரு வழக்கமான கிரெய்ன் அளவு என்றும் கூறுவோம் மேலும் வழக்கமான கிரெய்ன் அளவு என்று நாம் சொல்வதற்குக் காரணம் நீங்கள் ஒரு பொதுவான வன்பொருள் கடைக்கு அல்லது பொருட்களின் வழக்கமான சப்ளையருக்குச் சென்றால் இந்த கிரெய்ன் அளவு வரம்பில் இருக்கும் ஒரு மாதிரியை அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே அதுதான் நீங்கள் பெறப்போகும் வழக்கமான பொருள் அதைத்தான் நாம் வழக்கமான கிரெய்ன் அளவு மாதிரி என்று குறிப்பிடுகிறோம் இந்த ஆய்வில் அளவின் விளைவில் நாம் ஆர்வமாக உள்ளோம் என்பதையும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் எனவே மாதிரியின் உள்ளே கிரெய்ன் அளவு ஒரே மாதிரியாக இருக்கும் மாதிரிகள் நமக்குத் தேவை ஆனால் மாதிரியிலிருந்து மாதிரி மாறுபடும் எனவே நீங்கள் ஒரு அளவு விளைவைக் காண்பீர்கள் எனவே நான் 1 மைக்ரான் அளவிலான மாதிரி என்று சொன்னாலும் கூட எனக்கு 10 மாதிரிகள் தேவை ஒன்று 1 மைக்ரான் அளவு ஒன்று 4 மைக்ரான் அளவு ஒன்று 10 மைக்ரான் அளவு அது போன்ற 20 மைக்ரான் அளவில் ஒன்று எங்கே அதற்குள் அந்த மாதிரியில் கிட்டத்தட்ட அனைத்து கிரெய்ன்களும் 1 மைக்ரான் அல்லது கிட்டத்தட்ட அனைத்து கிரெய்ன்களும் 5 மைக்ரான் அல்லது 20 மைக்ரான் அல்லது அது எதுவாக இருந்தாலும் இந்த 10 மாதிரிகள் என்னிடம் உள்ளன ஒவ்வொன்றும் சராசரி கிரெய்ன் அளவு மதிப்பை குறைந்தபட்ச நிலையான விலகலுடன் குறிப்பாகக் கொண்டிருக்கின்றன பின்னர் மற்றொரு மாதிரியானது மற்றொரு கிரெய்ன் அளவைக் கொண்டிருக்கிறது எனவே இதைத்தான் நாம் செய்ய விரும்புகிறோம் எனவே வழக்கமான கிரெய்ன் அளவு மாதிரிகளுக்கு இந்த வகையான வேலைகளில் உலோக அமைப்புகளைப் பார்க்கிறோம் என்று நாம் அதை வழக்கமாக வழங்கினோம் உங்களால் முடியும் பிற நிபந்தனைகளைப் பாருங்கள் ஆனால் உலோக அமைப்புகள் தான் இந்த விஷயத்தில் நாம் ஆர்வமாக உள்ளோம் குளிர் உருட்டல் என்பது அதைப் பற்றிய ஒரு சிறந்த வழியாகும் எனவே உருட்டல் என்பது மிகவும் வழக்கமான செயல்முறையாகும் உலோக உருவாக்கும் செயல்முறையானது உலோகவியல் ஆய்வுகளில் உள்ளது மேலும் இது உற்பத்தித் தொழில்களிலும் ஆட்டோமொபைல் தொழில்களிலும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே உலோகத் தாள்களை வழங்குவதோடு தொடர்புடைய எந்தவொரு ஆலைக்கும் நீங்கள் சென்றால் தாள் வடிவத்தில் எந்த உலோகமும் நிறைய உலோகங்களும் தாள் வடிவில் வழங்கப்படுகின்றன நீங்கள் வன்பொருள் கடைகளுக்குச் சென்றால் உலோகத்தில் உலோக சுருள்களை தாள் வடிவத்தில் சுருட்டலாம் இது பரவலான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே எந்தவொரு ஆட்டோமொபைல் உடல் பகுதியும் ஒரு உருட்டப்பட்ட தாள் மற்றும் உருட்டல் என்பது உலோகவியல் துறையில் மிகவும் பொதுவான செயல்முறையாகும் மேலும் இந்த திட்டத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் என்ற அடிப்படையில் இந்த யோசனை உள்ளது உங்களிடம் இரண்டு ரோல்கள் இங்கே உள்ளன ஒன்று இங்கே உள்ளன எனவே அவை வெறுமனே உருளும் அவை உருளை வடிவத்தில் இருக்கும் எனவே நீங்கள் சிலிண்டரின் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் வட்ட குறுக்குவெட்டில் பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தாளுக்கு உணவளிக்கிறீர்கள் எனவே ஒரு சிலிண்டர் உள்ளது பின்னர் அந்த சிலிண்டர்களுக்கிடையிலான இடைவெளியை அடிப்படையாகக் கொண்டு தாளை நீங்கள் ஊட்டமளிக்கிறீர்கள் நீங்கள் தாளைக் கசக்கி அது மெல்லிய தாளாக வெளியே வரும் எனவே அடிப்படையில் அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் எனவே உங்களிடம் ஒரு தாள் உள்ளது இது எல்லா பரிமாணங்களிலும் மிகைப்படுத்தப்பட்டதாகும் ஏனெனில் இது ஒரு திட்டவட்டமானதாகும் எனவே இந்த தடிமன் கொண்ட ஒரு தாள் உங்களிடம் உள்ளது எனவே இது தடிமன் t1 உடன் தொடங்குகிறது என்று கூறுவேன் மற்றும் இது இந்த தடிமன் t2 உடன் வெளிவருகிறது எனவே இதுதான் வரம்பு எனவே இந்த இரண்டு சுருள்களும் இந்த திசையில் சுழன்று கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த செயல்முறையின் மூலம் அந்த பொருளைத் தள்ளுவது மற்றும் பொதுவாக என்ன நடக்கிறது என்பது இந்த மாற்றம் பகுதியில் உள்ளது மேலும் இந்த பகுதியில் தான் அது மெதுவாக அழுத்துகிறது மற்றும் அழுத்தும் போது பொருளாக வெளியே வருகிறது இப்போது பொதுவாக இது நிகழும்போது இங்கே என்ன வருகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது நான் இங்கே சில திட்டங்களை வைத்திருக்கிறேன் ஆனால் இது சில பெரிய கிரெய்ன் அளவிலான பொருட்களாக இருக்கலாம் எனவே கிரெய்ன்கள் அப்படி இருக்கலாம் இங்கே நீங்கள் சில சிறிய கிரெய்ன் அளவிலான சிறிய கிரெய்ன் அளவுகளை தெளிவாகக் கொண்டிருக்கலாம் எனவே அது அந்த திசையிலும் இடைநிலை பகுதியிலும் தொடர்கிறது மெதுவாக அது பெரிய கிரெய்ன் அளவிலிருந்து சிறிய கிரெய்ன் அளவிற்கு செல்கிறது எனவே அது அடிப்படையில் நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறது மற்றும் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பது இதுதான் எனவே இங்கே ஒரு பெரிய கிரெய்ன் அளவு பொருளாகத் தொடங்கும் ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் அது பிழிந்தவுடன் அது மெதுவாக ஒரு சிறிய கிரெய்ன் அளவிலான பொருளாக மாறி இந்த வழியில் வெளியே வருகிறது எனவே இது ஒரு பொதுவான உருட்டல் செயல்முறை மற்றும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன இது ஒரு திட்டவட்டம் என்று நான் சொல்கிறேன் எனவே நீங்கள் மிகவும் அடர்த்தியான பொருளை எடுத்து மிக மெல்லிய பொருளாக உருட்டலாம் என்று தெரிகிறது பொதுவாக உண்மையில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கடவுவில் இதைச் செய்ய முடியாது என்பது உண்மைதான் அது ஒரு கடவு ஆகும் எனவே நீங்கள் அதை அனுப்புகிறீர்கள் மற்றும் அதை மறுபக்கத்திற்கு வெளியே கொண்டு செல்லுங்கள் நீங்கள் பொதுவாக ஒரு கடவுவில் அதை செய்ய மாட்டீர்கள் கொடுக்கப்பட்ட கடவுவில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதில் கட்டுப்பாடுகள் உள்ளன சம்பந்தப்பட்ட இந்த அழுத்தங்களைக் கொடுத்தால் பொருளின் நடத்தை மற்றும் பலவற்றைக் கொடுக்கும் எனவே ஒரு நல்ல மென்மையான தாள் வர விரும்பினால் நீங்கள் எவ்வளவு குறைக்க முடியும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே ஒவ்வொரு கடவுக்கும் குறைப்பு மற்றும் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே அந்த கட்டுப்பாடுகளுக்குள் நீங்கள் அதைச் செய்யலாம் ஆனால் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் தொடரலாம் நீங்கள் ஒரு கடவுஎனவே ஒரு நல்ல மென்மையான தாள் வர விரும்பினால் நீங்கள் எவ்வளவு குறைக்க முடியும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே ஒவ்வொரு கடவுக்கும் குறைப்பு மற்றும் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே அந்த கட்டுப்பாடுகளுக்குள் நீங்கள் அதைச் செய்யலாம் ஆனால் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் தொடரலாம் நீங்கள் ஒரு கடவுவை உருவாக்கலாம் பின்னர் நீங்கள் உருளைகளை சிறிது தூரத்தில் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு கடவுவை இயக்குகிறீர்கள் பின்னர் உருளைகளை சற்று நெருக்கமாக நகர்த்தி இரண்டாவது கடவுவை இயக்கவும் பின்னர் உருளைகளை இன்னும் நெருக்கமாக நகர்த்தி மூன்றாவது மற்றும் பல கடவுவை இயக்கவும் எனவே படிப்படியாக நீங்கள் அதை மெல்லியதாக மாற்றலாம் ஒவ்வொரு கடவுவிலும் உள்ளே செல்லும் கிரெய்ன் அளவு வெளியே வரும் சிறிய கிரெய்ன் அளவிற்குக் குறைக்கப்படும் எனவே நீங்கள் இங்கே ஒரு சிறிய கெரெய்ன் அளவைப் பெறுவீர்கள் அது அடிப்படையில் உங்களிடம் இருக்கும் சிறிய கிரெய்ன் அளவு இங்கே காண்பிக்கப்படும் இது பெரிய கிரெய்ன் அளவு எனவே ஒவ்வொரு கடவு கிரெய்ன் அளவு மற்றும் தாள் தடிமன் மூலம் கிரெய்ன் அளவு குறைகிறது எனவே கிரெய்ன் அளவு மற்றும் தாள் தடிமன் இரண்டும் ஒவ்வொரு கடவுவிலும் குறைகின்றன எனவே இப்படி தான் நீங்கள் எதையாவது பெறுவீர்கள் ஆகவே நான் சொன்னது போல் உங்களுக்கு ஒரு மாதிரி மாதிரிகள் வேண்டுமென்றால் ஒன்று 20 மைக்ரான் தானியமணி அளவு மற்றொன்று 15 10 5 2 மற்றும் 1 மைக்ரான் கிரெய்ன் அளவு எனவே நீங்கள் ஒரு பெரிய கெரெய்ன் அளவு பொருளுடன் தொடங்குகிறீர்கள் நீங்கள் அதை உருட்டவும் மற்றும் சராசரி கிரெய்ன் அளவில் 20 மைக்ரான் கிடைக்கும் போது நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே அது ஒரு மாதிரி பின்னர் நீங்கள் இன்னொன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரியின் மற்றொரு பகுதியை எடுத்து அதை மேலும் உருட்டலாம் எனவே நீங்கள் ஒரு சிறிய கிரெய்ன் அளவு மற்றும் பலவற்றைப் பெறுவீர்கள் பின்னர் இந்த அளவிலான கிரெய்ன் அளவுகளைப் பெறுவீர்கள் எனவே இப்படி தான் இந்த மாதிரிகளின் தொகுப்பை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது நிச்சயமாக இது குளிர் உருட்டல் என்று அழைக்கப்படும் இந்த யோசனையை மனதில் வைத்துக் கொள்வதும் பயனுள்ளது மற்றும் காரணம் இதுதான் நாம் வேண்டுமென்றே மாதிரியை சூடாக்கவில்லை இன்னும் குறிப்பாக நீங்கள் அதை சூடாக்கினாலும் கூட நீங்கள் குறிப்பாக வெப்பமடையவில்லை அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியைத் தாண்டி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கிறது மற்றும் அது ரீகிரிஸ்டலைசேஷன் வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே பொதுவாக அதிகமான உலோகங்களுக்கு இந்த வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வழியில் அந்த பொருளின் மெல்டிங் பாய்ண்ட்டுடன் தோராயமாக தொடர்புடையது உங்களிடம் ஒரு மெல்டிங் பாய்ண்ட் இருந்தால் மெல்டிங் பாய்ண்ட் Tm ஆக இருந்தால் இந்த மறுகட்டமைப்பு வெப்பநிலை பொதுவாக 0 4 40 மெல்டிங் பாய்ண்ட்டின் வரிசையில் இருக்கும் எனவே சில நேரங்களில் அது 30 சில நேரங்களில் 40 சில நேரங்களில் 50 எனவே மெல்டிங் பாய்ண்ட்டின் வரம்பில் 0 5 மற்றும் அது மறுகட்டமைப்பு வெப்பநிலை ஆகும் இதற்கு கீழே நீங்கள் இருக்க வேண்டும் இந்த வெப்பநிலையை நீங்கள் தாண்டினால் என்ன ஆகும் நீங்கள் உருவாக்கிய சிறிய படிகங்கள் உண்மையில் அதிக ஆற்றலைக் கொண்டுள்ளன ஏனென்றால் நீங்கள் அதிக கிரெய்ன் எல்லைகளை உருவாக்கியுள்ளீர்கள் மேலும் கிரெய்ன் எல்லைகள் திருப்தியடையாத பிணைப்புகளைக் கொண்டுள்ளன எனவே உங்களிடம் அதிகமான கிரெய்ன் எல்லைகள் இருந்தால் அது படிக அளவுகளுடன் ஒப்பிடும்போது அதிக ஆற்றல் கொண்டதாக இருக்கும் எனவே அவை அளவோடு ஒப்பிடும்போது குறைந்த கிரெய்ன் எல்லைகளைக் கொண்டிருக்கின்றன மேலும் நீங்கள் அதை அதிக போதுமான வெப்பநிலைக்கு எடுத்துச் சென்றால் 3 4 சிறிய கிரெய்ன்கள் ஒன்றிணைந்து ஒன்றாக வந்து ஒரு பெரிய கிரெய்னை உருவாக்கும் எனவே நீங்கள் இங்கே வைத்திருக்கும் கிரெய்ன் அமைப்புக்கு மீண்டும் செல்வீர்கள் நீங்கள் உயர்ந்த மற்றும் அதிக வெப்பநிலைக்குச் சென்றால் இந்த கிரெய்ன் அமைப்பைப் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் தாள் மெல்லியதாக இருக்கலாம் ஆனால் கிரெய்ன் அமைப்பு பெரியதாக இருக்கும் எனவே சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் தீர்மானிக்க விரும்பினால் பின்னர் அதாவது இந்த வழக்கில் அந்த சிறிய கிரெய்ன் அளவு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் மறுகட்டமைத்தல் வெப்பநிலையை விட வெப்பநிலையை எடுத்துக் கொள்ளாதது விரும்பத்தக்கது மேலும் நீங்கள் ரீகிரிஸ்டலைசேஷன் வெப்பநிலைக்கு கீழே இருக்க வேண்டும் மறுகட்டமைத்தல் வெப்பநிலைக்கு மேலே கிரெய்ன்கள் பெரிய கிரெய்ன்களாக மறுகட்டமைக்கப்படுகின்றன அதனால்தான் இது மறுகட்டமைப்பு வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே அறியப்பட்ட படிக மற்றும் அறியப்பட்ட கிரெய்ன் அளவைக் கொண்ட சில மாதிரிகளைப் பெறுவதற்கான சோதனை செயல்முறை இதுவாகும் ஆனால் இது சில மைக்ரான்களின் வரிசையின் கிரெய்ன் அளவுகளின் ஒப்பீட்டளவில் பெரிய ஆட்சியில் உள்ளது எனவே சில மைக்ரோமீட்டர் அளவிலான கிரெய்ன்கள் தான் நீங்கள் அங்கு சில வரம்பைப் பார்க்கிறீர்கள் எனவே இது ஒரு தொகுப்பு எனவே இந்த இயற்கையின் ஒரு தொகுப்பு மாதிரிகள் பற்றி எங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இப்போது இந்த ஸ்பெக்ட்ரமின் மற்ற தீவிரத்திற்குச் செல்வோம் நானோ அளவிலான மாதிரிகளைப் பார்ப்போம் மற்றும் அந்த நானோ அளவிலான மாதிரிகளைப் பெறுவது எப்படி எனவே பொதுவான செயல்முறை எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் ஆகும் எனவே சில அர்த்தத்தில் நாம் உருட்டல் செயல்முறையைப் பார்த்தபோது உருட்டல் செயல்முறையில் நீங்கள் பெரிய ஒரு பொருளைத் தொடங்குகிறீர்கள் பின்னர் அதை சிறியதாக இருக்கும் ஒரு பொருளாக நசுக்குகிறீர்கள் எனவே ஏதோவொரு வகையில் நாம் பார்த்த உருட்டல் செயல்முறை சில வழிகளில் ஒரு டாப் டவுண் அணுகுமுறையாகும் சில வழிகளில் இது ஒரு டாப் டவுண் அணுகுமுறை எனவே நீங்கள் படிக அமைப்பை உடைத்து சிறிய மற்றும் சிறிய அளவுகளுக்கு செல்கிறீர்கள் எனவே இது டாப் டவுண் மறுபுறம் இந்த நானோ க்ரிஸ்டலைன் மாதிரிகளுடன் நாம் செய்வது ஒரு எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் செயல்முறை மற்றும் சில வழிகளில் இது ஒரு பாட்டம் அப் அணுகுமுறை என சிறப்பாக விவரிக்கப்படுகிறது இங்கே கூட நீங்கள் பெரிய மாதிரியுடன் தொடங்குகிறீர்கள் பின்னர் அதை சிறியதாக இருக்கும் மாதிரிக்கு கொண்டு வருகிறீர்கள் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் படிகள் அத்தகையவை நீங்கள் முதலில் அதை ஒரு நீராவி கட்டத்திற்குள் கொண்டு செல்லுங்கள் பின்னர் அந்த நேரத்தில் நீங்கள் அதை உங்கள் தொடக்கப் பொருளாக நினைக்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கிய நீராவி தொடக்கப் பொருளாகும் பின்னர் இந்த சிறிய படிகங்களுக்கு அது சுருங்குகிறது எனவே அந்த சூழலில் இருந்து நீங்கள் அதை ஒரு பாட்டம் அப் அணுகுமுறையாக நினைக்கலாம் எனவே இதை மாதிரி தயாரிப்பதற்கான ஒரு பாட்டம் அப் அணுகுமுறையாக நீங்கள் நினைக்கலாம் எனவே அந்தச் சூழலில் நான் சொன்னது போல் நாம் வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதித்தோம் எனவே இது டாப் டவுண் அல்லது பாட்டம் அப் அணுகுமுறை இது ஒரு பாட்டம் அப் அணுகுமுறையாக அமைந்திருக்கும் இப்போது எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் பல வழிகளில் செய்யப்படலாம் இதைச் செய்யக்கூடிய மிக முக்கியமான சில வழிகளை நாம் காண்போம் முதல் செயல்முறை ஒரு வெப்ப செயல்முறை அடிப்படையில் தெர்மல் ஏவாப்போரேஷன் எனவே நாம் செய்வது என்னவென்றால் ஒரு படகு உள்ளது இதுதான் படகு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்தப் படகானது வழக்கமாக சில உயர் மெல்டிங் பாய்ண்ட் உலோகத்தால் ஆனது உதாரணமாக அது டங்ஸ்டென் ஆக இருக்கலாம் டான்டலம் ஆக இருக்கலாம் இது ஒரு கலனில் அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு வாக்யும் சேம்பர் பின்னர் நீங்கள் வெற்றிடத்தை ஈர்க்கலாம் வரையலாம் எனவே நீங்கள் கலனை அறையை வெற்றிடமாக்குகிறீர்கள் இப்போது நீங்கள் இதைச் செய்வதற்கு முன் இந்த அமைப்பின் சில பகுதிகளை நாம் பார்ப்போம் உங்களிடம் ஒரு வாக்யும் சேம்பர் உள்ளது இதுதான் நாம் பேசிய அந்த படகு மாதிரி பதக்கூறு படகின் உள்ளே வைக்கப்படுகிறது பின்னர் நமக்கு ஒரு அடித்தளம் உள்ளது இந்த அடித்தளமானது பல்வேறு வகையான பொருட்களாக இருக்கலாம் நான் சொல்வது உண்மையில் அது நீங்கள் என்ன பரிசோதனை செய்கிறீர்களோ அதை சார்ந்திருப்பதாகும் அங்கு நீங்கள் ஒரு கண்ணாடித் துண்டை வைக்கலாம் படிகக்கல்லை வைக்கலாம் செராமிக்கை வைக்கலாம் வேறு சில உலோக மேற்பரப்பைக் கொண்டிருக்கலாம் அடிப்படையில் இதன் மேற்பரப்பின் மேல் தான் இந்த கண்டென்சேஷன் நடக்கப்போகிறது எனவே உங்கள் ஆய்வின் அடிப்படையில் ஒருவேளை அந்த அடித்தளம் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் படிவிற்கும் அடித்தளத்திற்கும் இடையிலான உறவைப் புரிந்து கொள்ள முயற்சிப்பதாக இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உரிய தகுந்த மேற்பரப்பு அடித்தளத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் சில நேரங்களில் இந்த அடித்தளம் நமக்கு மிக முக்கியமல்ல ஏனெனில் அந்த மேற்பரப்பில் இருந்து படிவினை ஒருவேளை நாம் உரசித் தேய்த்து அகற்றலாம் எனவே இந்த விஷயத்தில் அடித்தளம் இன்னும் சில தாக்கங்களை கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த அடித்தளம் பற்றி நாம் அதிகம் கவலைப்படவில்லை எனவே அந்த மேற்பரப்பு என்ன என்பது குறித்து அங்கு சில முடிவு எடுக்கப்பட உள்ளது எனவே இது பொதுவான அமைப்பு எனவே நாம் செய்வது என்னவென்றால் இங்கே ஒரு வெற்றிடத்தை வரைய வேண்டும் எனவே அறை வெற்றிடமாக்கப்பட்டு பின்னர் இந்த படகு வழியாக செல்லும் விதத்தில் மின்னோட்டத்தை அனுப்பலாம் இந்த படகு உயர் மின்தடை படகு டங்ஸ்டன் மற்றும் டான்டலம் ஆகியவை உயர் மின்தடை பண்பைக் கொண்டுள்ளன எனவே உங்களிடம் அதிக சூடேற்றுதல் நிகழ்கிறது எனவே I2R வெப்பமாக்கல் சூடேற்றுதல் நடக்கும் கணிசமான அளவு வெப்பம் சூடேற்றம் உங்களிடம் இருக்கலாம் இந்த அமைப்புகளை நீங்கள் உண்மையில் பார்த்தால் உண்மையில் ஒரு பெரிய கலன் அறை உங்களிடம் இருக்க முடியும் இது உண்மையில் உங்கள் அமைப்பு என்ன என்பதைப் பொறுத்தது நீங்கள் சிறிய தகுந்த கண்ணாடி கலன் அறை போன்ற பொருள் வகையால் ஆன வாக்யும் சேம்பரை வைத்திருக்கலாம் அதில் நீங்கள் ஒரு வெற்றிடத்தை ஈர்க்கவும் வரையவும் உண்மையில் நீங்கள் உள்ளே இருக்கும் இந்த படகைக் காணலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஜன்னல் சாளரம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் படகைப் பார்க்க முடியும் பின்னர் நீங்கள் அதை சூடாக்கும்போது மெதுவாக மங்கற்சிவப்பு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்து சிவப்பு நிறத்திற்கு மாறி மஞ்சள் நிறத்திற்கு சென்று வெள்ளை நிற சூடேற்றத்திற்கு அருகில் நெருங்கத் தொடங்குவதை நீங்கள் காணலாம் இது பெரிதும் வேறுபடாமல் பழைய பாணியிலான குமிழ்களில் பல்புகளில் உள்ள ஒரு ஃபிலமென்டைப் போன்று அதிக சூடாகிறது எனவே நீங்கள் அதில் எந்தப் பொருளை வைத்தாலும் குறிப்பு வழக்கமாக டங்ஸ்டன் டான்டலம் ஆகியவை மிக அதிக மெல்டிங் பாய்ண்ட் வெப்பநிலையைக் கொண்டவை நீங்கள் உருகும் இடத்தையும் அந்த பொருளின் ஆவியாதல் புள்ளியையும் நன்கு கடந்து செல்கிறீர்கள் என்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது எனவே இது சாத்தியமாகும் அந்த பொருட்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் நீங்கள் இந்த நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவைதான் பின்னர் அந்தப் பொருள் ஆவியாகிறது இப்போது நீங்கள் காணும் இந்தப் பொருள் மேல்நோக்கிச் சென்று ஆவியாகி அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளாக எது மாதிரியாக இருந்தாலும் அடித்தளத்தின் மீது அமர்கின்றன எனவே இவை ஆவியாகி மேலே சென்று உண்மையில் ஒரு வகையில் கலனை அறையை நிரப்புகின்றன எனவே நீங்கள் கலனை அறையை நிரப்புவது போன்ற ஒரு சூழலை உருவாக்குவது போலாகும் நிச்சயமாக நீங்கள் வழக்கமாக செய்வது என்னவென்றால் ஒரு வெற்றிடத்தை ஈர்த்த வரைந்த பிறகு நீங்கள் இங்கே ஒரு வால்வை பயன்படுத்துகிறீர்கள் அதை மூடுகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் வெற்றிடத்தை வரைந்து ஈர்த்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் ஆவியாக்கும் அனைத்துமே வாக்யும் சேம்பருக்கள் வாக்யும் பம்ப்பிற்குள் சென்று விடும் எனவே நீங்கள் சிறிது நேரம் வெற்றிடத்தை வரையலாம் பின்னர் நீங்கள் மிகக் குறைந்த வெற்றிட நிலையை அடைந்தவுடன் அங்கிருக்கும் வால்வை மூடிவிட்டு இப்போது இந்த பொருளை ஆவியாக்கவும் இந்த ஆவியாக்கப்பட்ட பொருள் அறையை நிரப்பத் தொடங்குகிறது மேலும் இந்த அடித்தளத்தை நோக்கிச் செல்லும் அந்த நேரத்தில் அது ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லவில்லை அது வெவ்வேறு திசைகளில் மேல்நோக்கிச் சென்று அடித்தளத்தை அடையும் அடித்தளமானது முற்றிலும் குறைந்த வெப்பநிலையில் இந்த குறைந்த வெப்பநிலையைப் பற்றி பின்னர் பேசுவோம் இருந்தால் நீங்கள் விடுவித்த இந்த நீராவி அங்கு சென்று அதன் மீது திரவமாகும் அவ்வாறு திரவமாகும்போது சுருங்கலின் போது ஆவியாகி மேலே வந்து அடித்தளத்தில் திரவமாகும் அனைத்தின் நுண்ணிய துகள்களை உருவாக்குகிறது எனவே நீங்கள் ஆர்வமாக உள்ள ஒவ்வொரு அமைப்புகளின் நியூகிலியேஷன் மற்றும் வளர்ச்சி கைநடிக்ஸின் அடிப்படையில் பல கருக்கள் உருவாவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் அவை வளரும் இந்த அடித்தளத்தின் மேல் பரந்த வீச்சு அளவில் ஏராளமான சிறிய படிகங்களை உருவாக்குவீர்கள் சில நேரங்களில் அடித்தளம் மற்றும் இந்த பொருள் அடித்தளத்துடன் எவ்வாறு ஒட்டுகிறது என்பவற்றைப் பொறுத்து நீங்கள் ஆவியாக்கிய பொருளின் தின் ஃபிலிம்மைப் பெறலாம் அல்லது அடித்தளத்தில் ஒரு தூள் படிவு கிடைக்கும் இரண்டிலும் சில படிவுகள் இருக்கும் நீங்கள் அதை பின்னர் உரசித் தேய்த்து சுரண்டி கீறி அகற்றலாம் அதன் பின்னர் நீங்கள் விரும்பும் எந்தவொரு அடுத்தடுத்த ஆய்விற்கும் பயன்படுத்தலாம் எனவே இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மீண்டும் உங்களிடம் சரியான வகையான பாகங்கள் இருந்தால் நீங்கள் இதை உங்கள் ஆய்வகத்தில் செய்யலாம் என்றபோதிலும் நீங்கள் சரியான வகையான பொருட்களைப் பெற வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணாடியை எடுத்து அதைப் பயன்படுத்த முடியாது குறிப்பிட்ட கண்ணாடி பொருட்கள் கிடைக்கும் அதிக வெற்றிடத்தை கையாளக்கூடிய குடுவைகள் ஜாடிகள் கிடைக்கும் மற்றும் அந்த வகையான ஜாடி உங்களிடம் இருக்க வேண்டும் அல்லது அங்கிருக்கும் 1 அட்மாஸ்பியர் பிரஷர் வேறுபாட்டின் கீழ் அது நசுக்கப்படாத அளவுக்கு நீங்கள் போதுமான சுவர் தடிமன் கொண்ட முறையான பொருத்தமான எஃகு அடிப்படையிலான வெற்றிடக் கலனைக் கூட செய்யலாம் ஆனால் அதில் சில சாளரங்கள் இருக்க வேண்டும் இதன் மூலம் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த சாளரம் தகுந்த கண்ணாடியால் மூடப்பட்டிருப்பதை நாம் மீண்டும் அறிவோம் எனவே நீங்கள் அதை நன்றாக அடைத்து வைக்க முடியும் எனவே வெற்றிடத்தை இழக்காமல் நீங்கள் இன்னும் பார்க்க முடியும் பின்னர் இந்த எவாப்பொரேஷன் செயல்முறையை நீங்கள் காணலாம் இந்த கண்டென்சேஷன் செயல்முறை என்று நீங்கள் காண்பீர்கள் எனவே பொதுவாக இது ஒரு பரிசோதனையாகும் இங்கு சம்பந்தப்பட்ட முக்கிய காலம் வெற்றிடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை எட்டுவதற்காக எடுக்கப்படும் நேரம் மட்டுமே வெற்றிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை எட்டவில்லை என்றால் நீராவி உருவாகும்போது அது வளிமண்டலத்தில் எஞ்சியிருக்கும் பொருட்கள் எதுவாகினும் அதனுடன் வினைபுரியும் எனவே உங்களிடம் ஆக்ஸிஜன் இருந்தால் உலோகத்தை அனுப்புவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு மெட்டல் ஆக்சைடு துகள் உருவாக்குவீர்கள் அநேகமாக இது உங்கள் பரிசோதனையில் நீங்கள் விரும்பத்தக்கது அல்ல எனவே இதனால் நீங்கள் இருக்கும் அனைத்து ஆக்ஸிஜனையும் துடைத்தெறிந்து அகற்றி விட்டு நீங்கள் மிகச் சிறந்த வெற்றிடத்தைப் பெற வேண்டும் பின்னர் நீங்கள் இந்த எவாப்பொரேஷன் செய்வதனால் ஒரு சுத்தமான படிவினைப் பெறுவீர்கள் இந்த குடுவை ஜாடி சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் உங்களிடம் இந்த எளிய சுற்று உள்ளது இதன் மூலம் நீங்கள் இந்த மின்னோட்டத்தை அனுப்பலாம் பின்னர் எவாப்பொரேஷன் நடைபெறுகிறது பின்னர் கண்டென்சேஷன் நிகழ்கிறது எனவே நீங்கள் ஒரு சிறிய டேபிள் டாப் அமைப்பை உருவாக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்க முடியும் வெல்டிங் மின் விநியோகங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவதிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இல்லாத ஒரு மின்சாரம் உங்களுக்குத் தேவை இது நியாயமான அளவு அதிக மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கும் குறிப்பிடத்தக்க அளவு அல்லாத மின்னழுத்தம் ஆகும் எனவே உண்மையில் நீங்கள் பெற வேண்டியது அது தான் நீங்கள் இதைச் செய்யக்கூடிய வர்த்தக ரீதியான அமைப்புகளையும் பெறலாம் எனவே இது ஒரு எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் செயல்முறை ஆகும் இது ஒரு வெப்ப எவாப்பொரேஷன் செயல்முறையாகும் அதைத்தான் இந்த ஸ்லைடில் நாம் இங்கு விவரித்திருக்கிறோம் மேலும் இது சிறிய படிக அளவு கொண்ட மாதிரிகளைப் பெற உதவுகிறது எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷனுடன் நாம் தொடருவோம் ஆனால் அதில் வேறு சில மாறுபாடுகள் உள்ளன அதைப் பற்றி நான் பேசுவேன் அவை அனைத்தும் இந்த சிறிய படிக அளவு மாதிரிகளையும் உங்களுக்குக் கொடுக்கும் எனவே இதன் அடுத்த மாறுபாடு உங்களிடம் உள்ள எலக்ட்ரான் கற்றை அடிப்படையிலான எவாப்பொரேஷன் செயல்முறை ஆகும் நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள் இது ஒரு மாதிரி பதக்கூறு மற்றும் இது எலக்ட்ரான்களின் மூலமாகும் எலக்ட்ரான்களின் மூலத்திற்கு எதிராக மாதிரியை பதக்கூறுவை நீங்கள் சரியான முறையில் மின்னூட்டம் செய்தால் எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்களின் மூலத்திலிருந்து இறங்கி வெளியேற்றப்படும் நேர்மறையான ஆற்றலாக பதக்கூறுவை மாதிரியை நீங்கள் வைத்திருந்தால் எலக்ட்ரான்கள் வந்து துரிதப்படுத்தப்பட்டு விரைவூட்டப்பட்டு மற்றும் இது பதக்கூறுவைத் மாதிரியைத் தாக்கும் எனவே நீங்கள் அதை பலவந்தமாகச் செய்யும்போது அது அந்த பதக்கூறுவிலிருந்து மாதிரியிலிருந்து பொருளை வெளியேற்றும் என்பதைக் கண்டுபிடிப்பீர்கள் மீண்டும் இதை நீங்கள் ஒரு வெற்றிடத்தில் செய்ய வேண்டியிருக்கும் உங்களிடம் இங்கே ஒரு வெற்றிட அமைப்பு உள்ளது எனவே அந்த செயல்முறை இன்னும் அப்படியே உள்ளது இங்கே ஒரு வெற்றிடத்தை வைக்கவும் நீங்கள் இங்கே ஒரு வால்வை வைத்து வெற்றிடம் வரையப்பட்டதும் அந்த வால்வை மூடிவிட்டு பின்னர் உங்கள் மின்னிழைக்கு மின்னோட்டத்தை அனுப்பத் தொடங்குங்கள் எனவே எலக்ட்ரான்களின் மூலமாக சில ஃபிலமென்ட்கள் இருக்கும் அந்த ஃபிலமென்டிலிருந்து நீங்கள் எலக்ட்ரான்கள்களை வெளியேற்றுவீர்கள் அவை பதக்கூறுவை மாதிரியை நோக்கி உயர்ந்து அவை பதக்கூறுவை மாதிரியைத் தாக்கும் அவை பதக்கூறுவைத் மாதிரியைத் தாக்கும் போது அவை அந்த பதக்கூறுவிலிருந்து மாதிரியிலிருந்து சில அணுக்களை வெளியேற்றும் மேலும் அம்மாதிரி வெளியேற்றப்பட்ட அணுக்கள் பின்னர் மேலே நகரத் தொடங்குவதைத் தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் மீண்டும் இந்த சுருங்கல் ஒடுக்கத்தைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு e beam ஈ பீம் பயன்படுத்துகின்ற எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் செயல்முறை ஆகும் எனவே இது ஈ பீம் எவாப்பொரேஷன் என்று அழைக்கப்படுகிறது ஈ பீம் அடிப்படையிலான எவாப்பொரேஷன் செயல்முறை எனவே இந்த எவாப்பொரேஷன் கண்டென்சேஷன் செயல்முறையை நாம் அவ்வாறே பெறுகிறோம் ஸ்பட்டரிங் என்று அழைக்கப்படும் இன்னும் ஒரு மாறுபாட்டை நாம் பயன்படுத்தலாம் இந்த ஸ்பட்டரிங்கில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மீண்டும் இதேபோன்ற செயல்முறை உள்ளது உங்களிடம் இங்கே ஒரு வால்வு உள்ளது உங்களுக்கு ஒரு வெற்றிடம் உள்ளது எனவே நீங்கள் வெற்றிடத்தை வரையலாம் பின்னர் வெற்றிட அமைப்பு குறைந்த அளவு வெற்றிட நிலைமைகளை உருவாக்கியவுடன் நீங்கள் ஒரு ஸ்பட்டரிங்க வாயுவை உள்ளே செலுத்துகிறீர்கள் எனவே ஆர்கான் உள்வந்து பின்னர் நீங்கள் சரியான வகையான நிபந்தனைகளை அமைத்துக்கொள்கிறீர்கள் அது அயனியாக்கம் பெறுகிறது அது வந்து பதக்கூறுவை மாதிரியைத் தாக்குகிறது பின்னர் அது மீண்டும் தாக்கும் போது அணுக்கள் வெளியேற்றப்பட்டு அவை சென்று பதக்கூறு மாதிரியில் சுருங்குகின்றன ஒடுங்குகின்றன இது பொதுவான செயல்முறை எனவே நான் உங்களுக்குக் காட்டிய இந்த மூன்று நுட்பங்களிலும் நீங்கள் காணும் சில அடிப்படை மட்டத்தில் உங்களிடம் உள்ள ஒற்றுமை உங்களிடம் ஒரு வாக்யும் சேம்பர் உள்ளது நீங்கள் போதுமான வெற்றிடத்தை உருவாக்குகிறீர்கள் மேலும் நம் விருப்பப் பொருள் ஆவியாகும் சூழ்நிலையை உருவாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் வெப்ப ஆற்றலைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது எலக்ட்ரான் கற்றையைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது நீங்கள் ஆர்கான் அயனிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் இந்த பொருளை ஆவியாக்குகிறீர்கள் அது கலன் அறைக்குள் மிதக்கிறது பின்னர் அது சென்று அடித்தளத்தில் அமர்ந்து சீரமைகிறது எனவே நீங்கள் இவ்வாறே போதுமான அளவில் அடித்தளத்தில் சேகரித்து பின்னர் உங்கள் பரிசோதனையை நிறுத்துகிறீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் சுரண்டலாம் ஒப்பீட்டளவில் பேசுகையில் இந்த மூன்றில் வெப்ப எவாப்பொரேஷன் செயல்முறை மிக வேகமாக இருக்கும் பொதுவாக உங்கள் வாக்யும் சேம்பர் நீங்கள் விரும்பும் குறைந்த வெற்றிடத்தை அடைய அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடங்கள் அல்லது ஒரு மணிநேரம் கூட ஆகலாம் வெப்ப எவாப்பொரேஷன் செயல்முறையில் நீங்கள் அந்தக் குறைந்த வெற்றிடத்தை அடைந்தவுடன் மின்னோட்டத்தை உயர்த்தத் தொடங்கினால் அதை நீங்கள் படிப்படியாக செய்ய வேண்டும் ஆகையால் அங்கே நடக்கக்கூடிய சீரற்ற வெப்பமாக்கல் உங்களிடம் இல்லை சுமார் 30 வினாடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை நீங்கள் அதை படிப்படியாகச் செய்தால் அந்த படகு சிவப்புச்சூட்டு நிலையைத் தாண்டி வெள்ளைச்சூட்டுக்கு நெருங்கிய நிலையில் தோன்றத் தொடங்கும் மற்றும் பொருள் ஆவியாகிவிடும் சரியான வகையான பாய்லிங் பாய்ண்ட்டின் பொருள் உங்களிடம் இருந்தால் எவாப்பொரேஷன் உடனடியாக நடக்கும் அது ஆவியாகி அது சுருங்கும் ஒடுங்கும் எனவே அந்தச் சோதனையின் செயல்முறை அந்த நேரத்தில் மிகக் குறுகிய காலமாகும் நீங்கள் வெற்றிடத்தை அடைந்ததும் சுமார் 2 முதல் 3 நிமிடங்களில் மின்னோட்டத்தை உயர்த்துங்கள் உங்கள் சோதனை முடிந்தது மறுபுறம் நீங்கள் ஒரு ஸ்பட்டரிங் செயல்முறையைப் பயன்படுத்தினால் அல்லது ஈ பீம் எவாப்பொரேஷனைப் பயன்படுத்தினால் நீங்கள் குறைந்த வெற்றிடத்தை அடைந்த பிறகும் இதை நீங்கள் தொடர வேண்டும் இது மிகவும் மெதுவான செயல் இது படிப்படியாக பொருளை அகற்றுகிறது மேலும் அந்த பொருள் இறுதியில் நீங்கள் சுருங்கல் ஒடுக்கம் செய்யும் அடித்தளத்தில் முடிகிறது எனவே நீங்கள் எத்தனை பதக்கூறு மாதிரிகள் ஆவியாக்க விரும்புகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் சிறிது நேரம் எடுக்கும் வெப்ப எவாப்பொரேஷன் செயல்முறையில் படகு அனைத்தும் அப்படியே இருக்கும் நீங்கள் உள்ளே வைக்கும் எந்த பதக்கூறு மாதிரியும் கிட்டத்தட்ட உடனடியாக ஆவியாகிவிடும் நீங்கள் ஒரு சில கிராம் வைத்தால் அவை அனைத்தும் உடனடியாக நீராவி வடிவத்திற்கு மாறி அது சுருங்குகிறது ஒடுங்குகிறது எலக்ட்ரான் கற்றை செயல்முறை மற்றும் ஸ்பட்டரிங் செயல்முறையைப் பொறுத்தவரை பதக்கூறு மாதிரி ஒரு இலக்காகப் பயன்படுத்தப்படுகிறது இது ஆர்கான் அயன் அல்லது எலக்ட்ரான் கற்றை ஆகியவற்றால் தாக்கப்படுவதால் இது ஒரு இலக்கு என்றும் அழைக்கப்படுகிறது வழக்கமாக நீங்கள் இந்த வகையான ஸ்பட்டரிங் யூனிட்டுகளுக்குச் சென்றால் வர்த்தக ரீதியாக கிடைக்கக்கூடிய ஸ்பட்டரிங் யூனிட்களும் உங்களுக்கான இலக்குகளை விற்பனை செய்யும் அவர்கள் தனித்தனியாக விற்பனை செய்வார்கள் அவர்கள் உயர் தரமான பிளாட்டினம் இலக்கு பல்லேடியம் இலக்கு தாமிர இலக்கு போன்றவற்றை விற்பனை செய்வார்கள் அவர்கள் அதை உங்களுக்கு விற்றுவிடுவார்கள் அதுதான் நீங்கள் பயன்படுத்தும் இலக்கு நீங்கள் உண்மையில் முழு இலக்கையும் ஆவியாக்குவதில்லை நீங்கள் அடிப்படையில் இலக்கின் சில மைக்ரான்களை மட்டுமே நீக்குகிறீர்கள் பின்னர் அதை உங்கள் மாதிரியில் குடியேறச் செய்கிறீர்கள் உண்மையில் இதை நீங்கள் கவனித்துக்கொள்வீர்கள் ஏனெனில் இந்த இலக்குகள் வெளிப்புறத்தில் அமர்ந்திருக்கப் போகின்றன எனவே அவை ஒரு ஆக்சைடு அடுக்கு அல்லது அதில் நீங்கள் விரும்பாத ஒன்றைக் கொண்டிருக்கலாம் வழக்கமாக உண்மையில் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது நான் இங்கே காண்பித்தபடி ஒருவித முகமூடி இருக்கும் இது முன் அமர்ந்து உங்கள் இலக்கிலிருந்து அடித்தளத்தைத் தடுக்கும் எனவே இது அடித்தளத்திற்கும் இலக்குக்கும் இடையில் உள்ளது மேலும் இலக்கிலிருந்து வரும் எதையும் அடித்தளத்தை அடைவதைத் தடுக்கின்றது எனவே வழக்கமாக என்ன நடக்கும் என்றால் இந்த சோதனைகளில் நாம் செயல்முறையைத் தொடங்குகிறோம் பாதையைத் தடுக்கும் இந்த முகமூடியுடன் சிறிது அளவு ஸ்பட்டரிங் செல்ல அனுமதிக்கிறோம் அந்த நேரத்தில் அந்த மாதிரியிலிருந்து வெளிவரும் எந்தவொரு அசுத்தமும் அடித்தளத்தை எட்டாது இந்த முகமூடியால் அது தடுக்கப்படும் இது முகமூடியில் ஒரு அடுக்கை உருவாக்கும் அது நமக்கு பயனற்றது இது சில காலம் வரை தொடர்ந்து உருவாகிறது எனவே இந்த செயல்முறை எவ்வளவு விரைவாக நிகழ்கிறது மற்றும் ஸ்பட்டரிங் செயல்முறையைத் தொடங்குவதற்கு முன் நாம் எவ்வளவு ஆழமாக மாதிரியில் செல்ல விரும்புகிறோம் என்பதன் அடிப்படையில் இவ்விடத்தில் இந்த முகமூடியுடன் அதை இயக்க அனுமதிக்கிறோம் பின்னர் இதை நீங்கள் ஏதேனும் ஒரு வடிவத்தில் வெளியே ஒரு நெம்புகோலுடன் இணைத்து பின்னர் அதை நீங்கள் சுழற்றலாம் எனவே நீங்கள் சூழற்றும் போது இப்போது இந்த முகமூடி அந்த இருப்பு இடத்தில் இருந்து விலகிச் செல்லும் அது அடித்தளத்தை அம்பலப்படுத்தும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆவியாக்குவது எதுவாக இருந்தாலும் அடித்தளத்தில் ஒடுங்கத் தொடங்குகிறது எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த வகையான சிறிய விவரங்கள் இந்தச் செயல்முறையில் உள்ளன மேலும் அவை பல்வேறு இடங்களில் உள்ள வெப்பநிலை என்ன பொருள் வரும் கோணம் என்ன என்பதில் நியாயமான அளவு மாறுபாடு உள்ளது எனவே ஒரு அடித்தளம் இந்த இடத்தில் அல்லது இந்த இடத்தில் இருப்பதைக் காட்டிலும் அவ்விடத்தில் அடித்தளம் இருப்பது வேறுபட்ட முடிவுகளைத் தரக்கூடும் மேலும் நீங்கள் பெறும் மாதிரியானது நீங்கள் விரும்பும் மாதிரி என்று உங்களை திருப்திப்படுத்த நீங்கள் சில நிலை சோதனை வேலைகளைச் செய்ய வேண்டும் நீங்கள் அதைத்தான் இந்த அமைப்பில் செய்வீர்கள் உண்மையில் இந்த அலகுகளுடன் செயல்முறை சற்று மெதுவாக இருப்பதால் உண்மையில் நீங்கள் எந்த மாதிரியான மாதிரிகளை விரும்புகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே சிந்தித்து பல அடிததளங்களை இருப்பில் நிலையில் வைப்பது உங்களுக்கு நல்ல யோசனையாகும் இதன்மூலம் நீங்கள் எல்லா மாதிரிகளையும் ஒரு ஸ்பட்டரிங் செயல்முறையில் ஒன்றாகப் பெற முடியும் அதனால்தான் ஒரு ஸ்பட்டரிங் செயல்முறையின் பயன்பாட்டை முழுமையாக அதிகரிக்கவும் இந்த மாதிரிகளை நீங்களே பெறவும் அந்த வகையான லாஜிஸ்டிக் விவரங்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மைக்ரோகிரிஸ்டலைனை மாதிரிகளாகப் பெறுவதற்கான சில வழிகளை நாம் கண்டோம் நானோகிரிஸ்டலைனை மாதிரிகளாகப் பெறுவதற்கான சில வழிகளை நாம் கண்டோம் கண்டென்சேஷன் செயல்முறைக்கு குளிர் விரல் என்று ஒன்று உள்ளது எனவே இந்த ஒடுக்கச் செயல்முறைகள் பலவற்றில் அவர்கள் குளிர் விரலைப் பயன்படுத்தியதாகக் கூறுவார்கள் எனவே இந்த எளிமையான யோசனை இது நீங்கள் சுமையேற்றும்போது அறை வெப்பநிலையில் அமர்ந்திருக்கும் ஒரு அடி அடித்தளத்தை உண்மையில் நீங்கள் வைத்திருக்க முடியும் பின்னர் எவாப்பொரேஷன் செயல்முறை நிகழ்கிறது மற்றும் ஒடுக்கம் செயல்முறை நிகழ்கிறது கலன் அறை எவ்வாறு இயங்குகிறது மற்றும் செயல்முறையில் உருவாக்கப்படும் வேறு எந்த வெப்பத்தையும் பொறுத்து அடித்தளம் அறை வெப்பநிலையைச் சுற்றி இருக்கக்கூடும் அடிப்படையில் நீங்கள் இதைப் பார்க்க வாய்ப்புள்ளது ஆனால் அந்த மேற்பரப்பை வேண்டுமென்றே குளிர்ந்த வெப்பநிலையில் வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் கண்டென்சேஷன் செயல்முறைக்கு உதவ முடியும் அந்த அளவிற்கு நீங்கள் பொதுவாக குளிரூட்டியைக் கொண்டிருப்பீர்கள் எடுத்துக்காட்டாக குளிர்ந்த நீர் போதுமானதாக இருக்கும் இது ஒரு சிறிய வளையத்திற்குள் செல்லக்கூடும் அது அந்த அடித்தளத்திற்குப் பின்னால் செல்கிறது எனவே உங்களிடம் ஒரு அடித்தளம் உள்ளது கீழே இலக்கு இங்கே இருக்கிறது இலக்கு மற்றும் இது உங்கள் அடி மூலக்கூறு எனவே கலனில் அறையில் உங்களிடம் சில குழாய் இருக்கும் இது இந்த வலையத்தைச் சுழற்சியைச் செய்து வெளியே செல்கிறது நீங்கள் இதில் சிறிது குளிர்ந்த நீரை அனுப்புகிறீர்கள் என்றால் அது இந்த வழியில் வெளியே வந்து அதன் வழியைக் கண்டுபிடிக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் அடித்தளத்தைக் குளிர்வித்து மிகவும் குளிரான வெப்பநிலையில் வைத்திருக்கலாம் மேலும் குறிப்பாக நீங்கள் வெப்பநிலையைப் பேணலாம் அனைத்து ஒடுக்கங்களும் 5 ºC ல் நிகழ்ந்தன என்று நீங்கள் நம்பிக்கையுடன் சொல்லலாம் அதை நீங்கள் பராமரிக்கலாம் இது முக்கியமானது ஏனெனில் இந்த கருவாக்கம் மற்றும் வளர்ச்சி கைநடிக்ஸ் செயல்முறைகளின் அளவை பாதிக்கிறது எனவே இது நீங்கள் பெறும் படிக அளவைப் பாதிக்கிறது நீங்கள் பெறும் படிக அளவுகளின் பகிர்மானத்தையும் விநியோகத்தையும் இது பாதிக்கிறது நான் எப்போதும் சொன்னது போல பகிர்மான வரைக்கட்டத்தில் உங்களிடம் அளவு பகிர்மானம் X அச்சு இருந்தால் இது ஃபிரிக்கொன்சி Y அச்சு ஆகும் நானோ அளவிலான வேலையைப் பொறுத்தவரை இந்த வகையான பகிர்மானம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இல்லை மாறாக இதுபோன்ற ஒரு விநியோகம் தேவை இது மிகவும் குறுகலான விநியோகம் இவை இரண்டும் ஒரே சராசரி அளவைக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் சராசரி அடிப்படையில் ஒன்றே இங்கே உள்ளது ஆனால் ஒரு வழக்கில் இந்த பரந்த குறுகிய பகிர்மானம் மற்றொறு வழக்கில் இந்த பரந்த அகன்ற பகிர்மானம் மற்றும் ஒரு குறுகிய பகிர்மானத்தையே நாம் விரும்புகிறோம் எனவே இதுபோன்ற விஷயங்களை நீங்கள் கவனித்துக்கொள்ள விரும்பினால் அடித்தளத்தின் வெப்பநிலையில் நீங்கள் நல்ல கட்டுப்பாட்டை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் எனவே அது வெப்பநிலையை மாற்றவில்லை அதன் காரணமாக கைநடிக்ஸ் மாறவில்லை மற்றும் கைநடிக்ஸின் மீது உங்களுக்கு நல்ல கட்டுப்படுத்தும் ஆற்றல் அதிகாரம் இருக்கும் எனவே ஆகையால் படிக அளவுகள் ஒரே சீராக இருக்கும் என்று அதீத நம்பிக்கையுடன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் அவை நீங்கள் விரும்பும் மதிப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கும் எனவே அதனால்தான் இதை நாம் செய்வோம் எனவே பெரும்பாலும் இந்த வகையான செயல்களில் அவர்கள் குளிர்ந்த விரல் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறார்கள் இது அடிப்படையில் குளிர்ச்சியான மேற்பரப்பை வழங்குகிறது அதில் கண்டென்சேஷன் ஏற்படலாம் எனவே இது நீங்கள் மேக்ரோஸ்கோபிக் அளவிலான மாதிரிகளை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் நானோ அளவிலான மாதிரிகளை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில அம்சங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறீர்கள் என்பதற்கான விஷயங்களின் திட்டமாகும் எனவே இது நானோ அளவிலான மாதிரி தொகுப்புடன் தொடர்புடையது மற்றும் இந்த சூழலில் நீங்கள் ஹால் பெட்ச் விளைவைப் பார்க்க முயற்சிக்கும் அளவுகளின் வரம்பை விரும்புகிறீர்கள் எனவே இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் மாதிரிகளைத் தயாரிக்கும் நிபந்தனைகளின் வரைமுறைகளின் அடிப்படையில் அளவுகளின் வரம்பைப் பெறலாம் நீங்கள் ஆர்வமுள்ள மாதிரி அளவுகளை இன்னும் துல்லியமாகப் பெறுவதற்கு மாதிரித் தொகுப்பைச் செய்தபின் நீங்கள் சில வெப்ப சிகிச்சையைச் செய்ய வேண்டியிருக்கலாம் ஆனால் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியிருப்பது இதுதான் எனவே இப்போது மாதிரிகளைப் பெற்றுள்ளதால் இந்த மாதிரிகளின் இயந்திர பண்பு பற்றி எதையாவது சொல்லும் சில மதிப்பீட்டை அல்லது உண்மையில் சில அளவீடுகளை நாம் செய்ய விரும்புகிறோம் அதுதான் இங்கே யோசனை எனவே பெரிய கிரெய்ன் மாதிரிகள் மற்றும் சிறிய கிரெய்ன் மாதிரிகள் ஆகிய இரண்டிற்கும் இயந்திர பண்புகளை அளவின் செயல்பாடாக விரும்புகிறோம் எனவே விரும்பப்படுவதும் இதுதான் எனவே இது கடினத்தன்மை அளவீடுகளை உண்டாக்குவாதற்கு செய்யப்படும் வழி எனவே அசல் வேலையை நாம் உண்மையில் பார்க்கும்போது கொள்கையளவில் அவர்கள் பயன்படுத்திய யோசனை இதுதான் அவர்கள் இந்த கடினத்தன்மை அளவீட்டு செயல்முறையைப் பயன்படுத்தியதினால் கிரெய்ன் அளவின் செயல்பாடாக ஒரு பெரிய கிரெய்ன் அளவு மாதிரியின் இயந்திர பண்புகளையும் கிரெய்ன் அளவின் செயல்பாடாக நானோ க்ரிஸ்டலைன் மாதிரிகளின் இயந்திர பண்புகளையும் அவர்களால் பெற முடிந்தது எனவே இந்த கடினத்தன்மை அளவீடு என்பது என்ன அளவீட்டை எவ்வாறு செய்வது என்பதைப் பார்க்க சில நிமிடங்கள் எடுப்போம் எனவே அதை செய்வதற்கு உண்மையில் ஒரு மாதிரியில் அளவிடக்கூடிய பல்வேறு வகையான கடினத்தன்மை இருக்கிறது கடினத்தன்மையை அளவிடக்கூடிய பொதுவான வழிகளில் ஒன்று விக்கர்ஸ் கடினத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது இதைச் செய்ய நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இங்கே உள்ள இந்த மாதிரியில் நாம் ஒரு இன்டென்டேஷனை செய்ய முயற்சிக்கிறோம் ஒரு கூர்மையான பொருளை மாதிரியில் கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு விசையை செலுத்தினால் நீங்கள் மாதிரியில் எவ்வளவு ஆழமாக செல்ல முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் அதே அளவு விசையுடன் இந்த கூர்மையான பொருள் மென்மையான மாதிரியில் அதிக ஆழத்தில் செல்லும் ஒரு கடினமான பொருளாக இருந்தால் அது ஒரு ஆழமற்ற ஆழத்திற்கு மேலோட்டமான ஆழத்திற்கு மட்டுமே செல்லும் எனவே அதுவே அடிப்படை யோசனை மற்றும் அதுவே விக்கர்ஸ் கடினத்தன்மை அளவீடு ஆகும் அதை தரப்படுத்துவதற்காக கூர்மையான பொருளின் வடிவம் நிலைப்படுத்தப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது மேலும் அது கூர்மையான பொருள் தயாரிக்கப்படும் பொருளும் நிலைப்படுத்தப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது பொதுவாக இது வைரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரமிடு மற்றும் அதன் கோணம் இதுபோன்றதாக இருக்கும் ஸ்லைடு நேரம் 4002 எனவே நீங்கள் உபயோகிக்கும் பயன்படுத்தும் பட்டைக்கூம்பு இது தான் இந்த பட்டைக்கூம்பின் கோணம் 22º ஆக அமைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அதை பக்கவாட்டில் பார்த்தால் இந்த பட்டைக்கூம்பு இங்கு வந்து ஸ்லைடு நேரம் 4020 மாதிரியில் ஒரு இன்டென்டேஷனை உருவாக்கும் பின்னர் மாதிரியில் செய்யப்பட்ட அந்த இன்டென்டேஷனைக் காணலாம் எனவே நீங்கள் இன்டென்டேஷனைச் செய்து முடித்ததும் இந்த இன்டென்டேஷனை அகற்றினால் கீழே அந்த இன்டென்டேஷனைப் பார்க்கலாம் மேலும் இரண்டு மூலைவிட்டங்களுடன் தோராயமாக சதுர வடிவத்தைக் கொண்டிருக்கும் இது போன்ற ஒரு உள்தள்ளலைக் காண்பீர்கள் எனவே இப்போது வழக்கமாக இது ஒரு பட்டைக்கூம்பு என்று கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஒரு துல்லியமான சதுரத்தைப் பெற வேண்டும் ஆனால் அந்த மாதிரியின் பண்புகளில் சில பக்கவாட்டு மாறுபாடு மற்றும் பலவற்றின் அடிப்படையில் நீங்கள் ஒரு துல்லியமான சதுரத்தைப் பெறலாம் அல்லது பெறாமல் போகலாம் பொதுவாக செய்யப்படுவது அதை ஒரு சதுரமாக தோராயமாக மதிப்பிடுவதுதான் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இரண்டு மூலைவிட்டங்களையும் பார்த்து d1 மற்றும் d2 பரிமாணங்களுடன் நீங்கள் சராசரியை எடுத்துக்கொள்வதாகும் d என்பது இரண்டு மூலைவிட்டங்களின் சராசரி d1d22 மற்றும் இது சில கணக்கீடுகளைச் செய்ய நமக்கு உதவுகிறது மேலும் அடிப்படையில் மற்றும் அடிப்படையில் கடினத்தன்மை மதிப்பு விக்கர்ஸ் கடினத்தன்மை VH FA பரப்பளவுக்கு விசையாக வழங்கப்படுகிறது எனவே நாம் செய்ய முயற்சிப்பது அவ்வளவுதான் மேலும் விசை என்பது நீங்கள் இன்டெண்டரில் வைக்கும் எடை மற்றும் அதை நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே அந்த இன்டென்டேஷனால் உருவாக்கப்பட்ட அந்த மேற்பரப்பளவு என்ன என்பதை அறிய நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இப்போது நீங்கள் மேல் கீழ் வழியாகப் பார்த்தால் உங்களிடம் சதுரம் மற்றும் இந்த இரண்டு மூலைவிட்டங்களும் உள்ளன இது ஒரு சதுரம் என்ற அளவிற்கு இது 90º ஆக இருக்கும் எனவே இது 90º ஆக இருந்தால் இந்த முழு பரிமாணமும் d ஆகும் ஆகையால் இந்த பாதி மூலைவிட்டமானது d2 இங்கே உள்ள பாதி மூலைவிட்டமும் d2 ஆகும் எனவே இந்த முக்கோணத்தின் பரப்பளவைப் பார்த்தால் இங்கே உள்ள இந்த முக்கோணம் இதன் பரப்பளவு 12 X அடித்தளம் X உயரம் ஆக இருக்கும் அதனால் area d28 நான் அங்கு நிழலாடிய ஒரு முக்கோணத்தின் ஒரு பகுதி அது மேலும் இது இன்டென்டேஷனின் வடிவத்தைப் பார்க்காமல் உள்ள அதன் திட்டப் பகுதி மட்டுமே வெறுமனே அதை செங்குத்தாக கீழ்நோக்கிப் பார்க்கின்றதாகும் ஆகையால் நீங்கள் முழு உள்தள்ளலின் பரப்பளவையும் எடுத்துக் கொண்டால் தெளிவாக அது நம்மிடம் அங்கிருக்கும் சிறிய முக்கோணத்தின் பரப்பளவில் 4 மடங்கு ஆகும் அதனால் Total area d2× 4 2 ×4 d22 எனவே மேலே இருந்து பார்த்தபடி இந்த இன்டென்டேஷனின் மொத்த பரப்பளவு இதுதான் இப்போது இன்டென்டேஷனின் ஒரு கோணத்தில் நடந்துள்ளது என்பதையும் அந்த கோணம் 22º என்பதையும் நாம் அறிவோம் எனவே நீங்கள் இன்டெண்டரைப் பார்த்தால் இது உங்கள் மாதிரியின் மேற்பரப்பு என்றால் இந்த கோணம் 22º ஆகும் ஆகையால் உண்மையில் நீங்கள் மேலே இருந்து இன்டென்டேஷனை பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு கோணத்தில் மேற்பரப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற உண்மையைக் காணத்தவருகிறீர்கள் ஆகவே அது அதிக பரப்பளவைக் கொண்டுள்ளது எனவே தட்டையான மேற்பரப்பில் அந்த பகுதியின் வீழல் புரத்தெறிவை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையில் கணக்கிட வேண்டும் எனவே இங்கே இந்த கோடுவையும் இங்கே இந்த கோடுவையும் பார்த்தால் இந்த கோணமும் 22º ஆகும் இது A இது B மற்றும் இது C என்று நான் சொல்கிறேன் எனவே CBAB என்பது Cos22 க்குச் சமம் எனவே AB CB Cos22 எனவே அது நேரியல் பரிமாணம் அப்பரப்பளவுக்கும் இதேதான் நடக்கும் எனவே நீங்கள் அந்த பகுதியை தட்டையாக எடுத்துக் கொண்டால் அந்த பகுதியை 22º கோணத்தில் பார்க்க விரும்புகையில் அதன் உண்மையான பரப்பளவு மேலே இருந்து பார்க்கும் பகுதியை Cos22 ஆல் வகுக்கப்படுவதற்கு சமம் ஆகும் எனவே Actual Area 2 ×Cos 22 எனவே இது நீங்கள் பெறும் உண்மையான பரப்பளவு மேலும் விக்கர்ஸ் கடினத்தன்மை விசைபரப்பளவு நாம் இங்கே காண்கிறோம் அதனால் vickers Hardness 2× F ×Cos 22 d2 எனவே இந்த உண்மையான பரப்பளவு எளிமையாக நான் செய்தது விசைஉண்மையான பரப்பளவு எனவே விசை என்பது F d22Cos22 ஆகும் எனவே நீங்கள் அதை மறுசீரமைத்தால் உங்களுக்கு F X Cos22d2 கிடைக்கும் எனவே இது விக்கர்ஸ் கடினத்தன்மை எனவே விசைக்கு நீங்கள் பயன்படுத்தும் அலகுகள் மற்றும் d க்கு நீங்கள் பயன்படுத்தும் அலகுகளின் அடிப்படையில் நீங்கள் வெவ்வேறு அலகுகளில் விக்கர்ஸ் கடினத்தன்மையைப் பெறலாம் பொதுவாக அவர்கள் விசையை கிலோகிராம் விசையிலும் d ஐ மில்லிமீட்டரிலும் பயன்படுத்துகின்றார்கள் எனவே உங்களிடம் அலகுகள் இருக்கும் அவை மிகவும் தரமானவை இல்லை என்று நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் பெறும் அலகு கிலோகிராம் விசை சதுரமில்லிமீட்டர் எனவே இது இங்கே சூத்திரம் இது திடீரென்று Sin 1362 என இங்கே காட்டுகிறது நான் அதை அங்கே Cos22 ஆக வைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தால் Sin136 ஐ 2 ஆல் வகுக்கப்படுவது Sin 68 க்குச் சமமாகும் மற்றும் இது Cos22 க்குச் சமமாகும் ஏனெனில் Sin θ என்பது Cos 90 θ எனவே அடிப்படையில் இங்கே நாம் வைத்திருப்பது அவ்வளவுதான் இல்லையெனில் நீங்கள் இங்கே இருந்தது அதே 2F எனவே இது வை d2 ஆல் வகுப்பதற்குச் சமம் இது நம்முடைய முந்தைய ஸ்லைடில் நாம் பெற்றது எனவே இதுதான் கடினத்தன்மை விக்கர்ஸ் கடினத்தன்மை அளவீட்டை நாம் இப்படித்தான் பெறுகிறோம் இந்த விவாதத்தை நாம் முடிக்கும்போது நாம் இங்கே மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு நுட்பம் என்னவென்றால் விக்கர்ஸ் மைக்ரோகடினத்தன்மை என்றழைக்கப்படும் ஒன்று உள்ளது மற்றும் மேக்ரோகடினத்தன்மை என்றழைக்கப்படும் ஒன்று உள்ளது மேக்ரோ விக்கர்ஸ் கடினத்தன்மை மற்றும் பொதுவாக நானோ அளவிலான பொருட்களுக்காக இவ்வகையான சூழ்நிலையில் இந்த மைக்ரோஹார்ட்னஸ் தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் வழக்கமான பொருட்களுக்கு மேக்ரோ விக்கர்ஸ் கடினத்தன்மை தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் முதன்மையாக நீங்கள் ஒரு நல்ல அளவீடு செய்யக்கூடிய அளவுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு உள்தள்ளலைப் பெறுவதும் மற்றும் இது அந்த பொருளின் பண்புகளை நமக்குத் தெரிவிக்கிறது என்பதுவும் அடிப்படையில் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் யோசனையாகும் இப்போது படிக அளவு மிகச் சிறியதாக இருக்கும்போது நானோ க்ரிஸ்டலைனின் பொருட்களுக்குச் செல்லும்போது உங்களிடம் இங்கே மிகச் சிறிய படிகங்கள் இருக்கும் இது சில நேரங்களில் சிறிய இன்டென்டேஷனைக் கொண்டிருக்க உதவுகிறது இதை நீங்கள் செய்ய முடியாமல் போகலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் பொதுவாக மக்கள் மைக்ரோ விக்கர்ஸ் கடினத்தன்மையுடன் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் சில கிராம் முதல் கிலோகிராம் வரையிலான மிகச் சிறிய சுமைகளை வைக்கின்றனர் பொதுவாக நீங்கள் ஒரு சிறிய கிரெய்ன் அளவு மாதிரியைத் தேடுகிறீர்களானால் அது கிராம் வரம்பில் இருக்கும் காரணம் அந்த இன்டென்டேஷன் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்களிடம் 2 நிலைமை மைக்ரோஸ்ட்ரக்ச்சர் இருந்தால் ஒரு மேட்ரிக்ஸ் மற்றும் உங்களிடம் ப்ரிசிபிடேட் இருந்தால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அணியின் கடினத்தன்மையை மட்டுமே நீங்கள் விரும்பினால் ப்ரிசிபிடேட்டின் கடினத்தன்மையை நீங்கள் விரும்பவில்லை என்றால் மேகக்கணி தரவின் மூலம் பின்னர் இன்டென்டேஷன் சிறியதாக போதுமானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அது அணியுடன் வரையருக்கப்பட்டிருக்கும் எனவே உங்களிடம் ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் உங்களிடம் ஒரு ப்ரிசிபிடேட் இங்கே அமர்ந்திருக்கும் என்றால் இப்போது இந்த அளவு மட்டுமே உள்ள ஒரு இன்டென்டேஷனை நீங்கள் விரும்புகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் இந்த அளவீட்டைச் செய்து பின்னர் உங்கள் கடினத்தன்மையின் மதிப்பைப் பெறலாம் மைக்ரோ விக்கர்ஸ் கடினத்தன்மை என்று ஒன்று இருப்பதற்கும் மேக்ரோ விக்கர்ஸ் கடினத்தன்மை இருப்பதற்கும் இதுவே காரணம் எனவே இது நானோ க்ரிஸ்டலைன் பொருட்களுக்குப் பயன்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தில் அதற்கு மிகவும் பொருத்தமானது மற்றும் இது மரபுசார் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இப்போது கடினத்தன்மை மதிப்பைப் பெற்றுள்ள நிலையில் இந்த வகுப்பை முடிப்பதற்குள் நான் சேர்க்க விரும்பும் மற்றொரு விவரம் கடினத்தன்மை மதிப்பிலிருந்து விக்கர்ஸ் கடினத்தன்மை மற்றும் விளைவி நெகிழ்வு வலிமைக்கு இடையிலான தோராயமான உறவின் காரணமாக விளைவி நெகிழ்வு வலிமையை தோராயமாக மதிப்பிட முடியும் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த தோராயத்தைப் பயன்படுத்தி பொருளுக்கு நாம் பெற்ற கடினத்தன்மை மதிப்பின் அடிப்படையில் அந்த பொருளின் விளைவி நெகிழ்வு வலிமையைப் பெறலாம் எனவே நாம் முன்னர் விவாதித்தபடி விளைவி நெகிழ்வு வலிமை என்பது பொதுவாக இயந்திர பண்புகளுடன் நாம் தொடர்புபடுத்தும் ஒரு அளவுருவாகும் மேலும் இது வெவ்வேறு விளைவி நெகிழ்வு வலிமைகள் கொண்ட பொருட்களை ஒப்பிட உதவுகிறது எனவே இந்த மாதிரியான விஷயங்களை அடைவதில் நாம் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் முதலில் கடினத்தன்மையைப் பெறுவதன் மூலம் மறைமுகமாக அதை அடைகிறோம் மேலும் ஒரு இன்டென்டேஷன் ஏற்படுவதற்கும் இந்த பொருளானது விளைவிக்க நெகிழ்விக்க வேண்டும் எனவே கடினத்தன்மையானது விளைவி நெகிழ்வு வலிமையுடன் தொடர்புடையது பின்னர் இந்த தோராயமான சூத்திரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் விளைவி நெகிழ்வு வலிமையானது கடினத்தன்மை மதிப்பில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் இந்த செயல்முறையில் நீங்கள் விளைவி நெகிழ்வு வலிமையைப் பெறலாம் எனவே இந்த வகுப்பில் மைக்ரோ படிக பொருட்களை தயாரிப்பது எப்படி நானோ க்ரிஸ்டலைன் பொருட்களை தயாரிப்பது எப்படி மற்றும் கடினத்தன்மையைப் பயன்படுத்தி அதன் இயந்திரப் பண்பைப் பெறுவது எப்படி என்பதை நாம் பார்த்தோம் எனவே சுருக்கமாக மைக்ரோபடிக வகையான கிரெய்ன் அளவு கொண்ட பெரிய கிரெய்ன் அளவு மாதிரிகளைத் தயாரிக்க குளிர் உருட்டலைப் பயன்படுத்தலாம் பல்வேறு வகையான எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் செயல்முறைகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் உங்கள் மாதிரியின் அடிப்படையில் நீங்கள் பல்வேறு வகையான எவாப்பொரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் செயல்முறைகளுடன் பணிபுரியும் அமைப்பைப் பயன்படுத்தலாம் நானோ க்ரிஸ்டலைன் கிரெய்ன் அளவு மற்றும் முதல் படி மற்றும் இரண்டாவது படிக்கு இடையில் மாதிரிகளைத் தயாரிப்பதற்கு குறுகிய கிரெய்ன் அளவு விநியோகத்தின் மாதிரிகளின் வரம்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மேக்ரோ அளவிலும் நானோ அளவிலும் உள்ள முதன்மையான கிரெய்ன் அளவு வெவ்வேறு மதிப்புகளில் இருக்கும் அந்த வகையான மாதிரிகளைப் பெற்ற நிலையில் விக்கர்ஸ் கடினத்தன்மை சோதனை செயல்முறையைப் பயன்படுத்தி கடினத்தன்மை அளவீடுகளை எடுக்கலாம் அதற்கான செயல்முறை என்ன என்பதை நாம் பார்த்தோம் இன்டென்டேஷன் எவ்வாறு உருவாகிறது அதனுடன் என்ன வகையான கணக்கீடுகள் செய்யப்படுகின்றன மேலும் இது தோராயமாக விளைவி நெகிழ்வு வலிமையுடன் தொடர்புடையது என்பதையும் நாம் கண்டோம் எனவே பண்புகளை மதிப்பிடுவதற்கு அதைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த படிகளின் தொகுப்பிற்கு இடையில் சோதனை ரீதியாக நாம் மதிப்பீடு செய்யலாம் அல்லது பொருளின் இயந்திரப் பண்பில் கிரெய்ன் அளவின் தாக்கம் குறித்த தரவை ஒருங்கே பெறலாம் எனவே இது நமது குறிப்பிட்ட நோக்கமாக இருந்தது எனவே இதை சோதனை ரீதியாக எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்பதற்கான முழு செயல்முறையையும் நாம் கண்டோம் நம்முடைய அடுத்த வகுப்பில் இந்த வகையான படிக அளவு கிரெய்ன் அளவு வேறுபாடுகள் கொண்ட இந்த வகையான பொருள் அமைப்புகளின் விளைவுகளாகக் காணப்படுவதைப் பார்ப்போம் பெரிய படிக அளவு அல்லது கிரெய்ன் அளவு வரம்பு மற்றும் சிறிய கிரெய்ன் அளவு வரம்பில் அந்த இயந்திர பண்புகளின் போக்குகளுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் மேலும் அந்தத் தரவில் நீங்கள் காண்பதை விளக்கும் கோட்பாட்டைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே அதனுடன் இந்த வகுப்பை முடிப்போம்